கிராக் டிப் அழுத்தம் மற்றும் இடப்பெயர்ச்சி துறைகள் குறித்த நம் விவாதத்தைத் தொடரலாம் நெகிழ்ச்சி கோட்பாட்டில் அதை விரிவாகக் கண்டோம் அழுத்த செயல்பாடு குறிப்பிடப்பட்டவுடன் சிக்கல் முற்றிலும் தீர்க்கப்படும் பயன்முறை I ஏற்றுதல் கீழ் ஒரு கிராக் சிக்கல் ஏற்பட்டால் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடு Z இரட்டை பாரின் உண்மையான பகுதியாக மற்றும் y Z பாரின் கற்பனையான பகுதியாக வழங்கப்படுகிறது Z என்பது வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாடு பயன்முறை I சிக்கலைப் பொறுத்தவரை அதன் வடிவம் என்ன என்பதை நாம் இன்னும் பார்க்கவில்லை ஆனால் கடந்த வகுப்பில் நாம் செய்தவை என்னவென்றால் நாம் எடுத்த செயல்பாடு என்னவாக இருந்தாலும் அது உண்மையில் பை ஹார்மொனிக் சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது del பவர் 4 phi 0 க்கு சமம் மற்றும் செயல்பாட்டில் எல்லா வேறுபாடுகளையும் நாம் உருவாக்கியுள்ளோம் dou phi வகுத்தல் dou x dou ஸ்கொயர் phi வகுத்தல் dou x ஸ்கொயர் dou க்யூப் phi வகுத்தல் dou x க்யூப் dou பவர் 4 வகுத்தல் dou x பவர் 4 உண்மையில் நீங்கள் கடைசி வகுப்பில் ஏதேனும் எழுத்தர் பிழையைச் செய்திருந்தால் இவற்றைக் காணலாம் மற்றும் அவற்றை சரியான முறையில் திருத்தலாம் நீங்கள் இங்கே பார்க்கும்போது dou x ஸ்கொயர் மூலம் இந்த dou ஸ்கொயர் phi வழங்கப்படுகிறது இது Z இன் உண்மையான பகுதி கூட்டல் y Z பிரைமின் கற்பனையான பகுதியாகும் இது நேரடியாக உங்களுக்கு அழுத்தக் கூறு சிக்மா y மற்றும் dou ஸ்கொயர் phi வகுத்தல் dou y ஸ்கொயர் ஆகியவை அழுத்தக் கூறு சிக்மா x யை வழங்கும் நாம் பார்த்தது என்னவென்றால் நீங்கள் பை ஹார்மொனிக் மொழியில் சரியான முறையில் மாற்றும்போது பை ஹார்மொனிக் சமன்பாடு திருப்தி அடைகிறது எனவே தீர்வுக்கான சரியான வேட்பாளரான அழுத்த செயல்பாட்டுடன் நாம் பணியாற்றுகிறோம் என்பதை உறுதிசெய்துள்ளோம் இந்த கட்டத்தில் இதை இந்த வழியில் பார்ப்போம் எல்லை நிலையையும் பார்ப்போம் நாம் பெற்ற அழுத்தத் துறையிலிருந்து நாம் பெற்ற தீர்வை சோதனைகளுடன் ஒப்பிடுவோம் நாம் எந்த வகையான திருத்தங்களைச் செய்ய வேண்டும் என்பதை ஆராய்வோம் அந்த கட்டத்தில் நாம் தேர்ந்தெடுத்த அழுத்த செயல்பாடு உண்மையில் விரிவானதா இல்லையா என்பது குறித்து ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்புவோம் எனவே அந்த கேள்வியை தற்போதைக்கு நாம் தக்கவைத்துக் கொள்வோம் பின்னர் சிக்கலை வரையறுக்க நாம் செல்கிறோம் எல்லை நிலைகளை நாம் கவனிக்க வேண்டும் காட்சிப்படுத்தல் நோக்கத்திற்காக நான் குறிப்பிட்டிருந்தேன் கிராக் முகங்கள் ஒரு நீள்வட்டமாக திறப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் நீள்வட்டத்திற்கும் கிராக் பிரச்சனைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நான் சொன்னேன் இடப்பெயர்ச்சி புலம் சமன்பாடுகளை நாம் உருவாக்கியவுடன் கணித ரீதியாக விரிசல் முகங்கள் எவ்வாறு திறக்கப்படுகின்றன என்பதைக் கண்டுபிடிப்போம் மேலும் நாம் பெறப்போகும் வளைவு என்ன இந்த எல்லை நிலைமைகள் மிகவும் எளிமையானவை மற்றும் நேராக முன்னோக்கி உள்ளன எனவே கிராக் முகங்களில் நீங்கள் சிக்மா y 0 க்கு சமமாகவும் tau xy 0 க்கு சமமாகவும் இருக்க வேண்டும் முடிவிலியில் நாம் ஒரு பைஆக்சியல் அழுத்த புலத்தைப் பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் எனவே இது திருப்தி அடைய வேண்டும் 1939 ஆம் ஆண்டில் வெஸ்டர்கார்ட் தனது தீர்வைப் புகாரளித்தபோது அவர் உண்மையில் ஒரு குடும்பத்தின் குடும்பமாகக் கருதினார் அதில் x இன் எந்த மதிப்புக்கும் y 0 க்கு சமமாகவும் சமதளப் பரப்பில் உள்ள வெட்டு அழுத்தம் 0 க்கு சமமாகவும் இருக்க வேண்டும் உண்மையில் அவர் ஒரு சில சிக்கல்களை சுமார் 8 அல்லது 9 ஐ ஒரே ஆய்வுக் கட்டுரையில் தீர்த்தார் வழக்கமான பிரச்சினைகள் மற்றும் விரிசல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஒற்றை கிராக் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் மற்றும் பல விரிசல்களை அவர் தீர்த்தார் எல்லையற்ற ஸ்ட்ரிப்பில் மத்திய கிராக் விஷயத்தில் அவர் முன்மொழிந்த அழுத்த செயல்பாடு என்ன அழுத்த செயல்பாடு சிக்மா z க்கு சமமான Z வடிவத்தை ரூட் z ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயரால் வகுக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த அழுத்த செயல்பாடு மிகவும் எளிமையானதாக தோன்றுகிறது நீங்கள் பயன்முறை II மற்றும் பயன்முறை III ஐப் பார்த்தால் படிவம் இன்னும் பராமரிக்கப்படுகிறது இது வெஸ்டர்கார்டின் Westergaard's அணுகுமுறையின் மிகப்பெரிய நன்மை இது மட்டுமல்ல இந்த அழுத்த செயல்பாடு ஒற்றை விரிசலுக்கானது இதை எளிமையாக மாற்றியமைப்பதன் மூலம் சமமான இடைவெளி கொண்ட விரிசல்கள் பல விரிசல்களுக்கு அவரால் அழுத்த செயல்பாட்டைப் பெற முடிந்தது நீங்கள் பார்த்தால் ஒரு வரையறுக்கப்பட்ட உடல் அல்லது ஒற்றை விளிம்பு கிராக் அல்லது இரட்டை விளிம்பு கிராக் கொண்ட ஒரு உடலுக்கான தீர்வைக் கண்டுபிடிக்க விரும்பினால் அவை அனைத்திற்கும் தொடர்ச்சியான விரிசல்கள் ஒரு தீர்வைப் பெறுவதற்கான தொடக்க புள்ளியாக இருக்கும் எனவே வெஸ்டர்கார்டின் Westergaard's அணுகுமுறையின் அழகு என்னவென்றால் அவர் அழுத்த செயல்பாடு Z ஐ உருவாக்கினார் எளிய மாற்றங்களுடன் நீங்கள் பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு காணலாம் அடுத்தடுத்த கலந்துரையாடலிலும் இதை Z ஆக வைத்து சிக்மா x சிக்மா y tau x y க்கான வெளிப்பாட்டைப் பெறுவோம் பின்னர் குறிப்பிட்ட அழுத்த செயல்பாட்டை மாற்றுவோம் இப்படித்தான் நாம் தொடருவோம் மேலும் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் y உடன் 0 க்கு சமமாக உங்கள் வெட்டு அழுத்தம் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எளிதில் திருப்தி அடைகிறது வெட்டு அழுத்தத்திற்கான அடிப்படை வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தால் அது y Z பிரைமின் உண்மையான பகுதியைக் கழித்தல் தவிர வேறில்லை எனவே y 0 க்கு சமமாக இருக்கும்போது வெட்டு அழுத்தக் கூறு தானாகவே திருப்தி அடைகிறது கிராக் முகங்களில் சிக்மா y 0 உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் முடிவில்லாமல் சிக்மா y மற்றும் சிக்மா x என்ன ஆகும் மேலும் சிக்மா y மற்றும் சிக்மா x ஆகியவற்றின் வெளிப்பாடு இரண்டாவது பகுதியின் அடையாளம் மாற்றம் மட்டுமே உள்ளது என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு ஈர்த்தேன் இல்லையெனில் பெரிய Z என்றால் என்ன பெரிய Z பிரைம் என்றால் என்ன என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியிருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் வெஸ்டர்கார்டின் Westergaard's அழுத்த செயல்பாட்டின் மூலம் எல்லை நிபந்தனைகள் திருப்தி அடைகிறதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் உண்மையில் நீங்கள் ஏற்கனவே தீர்வைப் பெற்றுள்ளீர்கள் தீர்வு சரியானதா என்பதை நாம் மீண்டும் சரிபார்க்கிறோம் ஏனெனில் எல்லை நிலையை பூர்த்தி செய்வதன் மூலம் நாம் எந்த குணகங்களையும் மதிப்பீடு செய்யவில்லை ஒரு பீம் சிக்கலின் போது நாம் பல குணகங்களைக் கண்டோம் மேலும் எல்லை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் குணகங்களை மதிப்பீடு செய்வதாக நான் சொன்னேன் இப்போது வெஸ்டர்கார்ட் பெற்ற தீர்வு சரியானதா இல்லையா என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துவது மட்டுமே நம்மளுடைய கவனம் நீங்கள் எதைப் பார்க்க வேண்டும் கிராக் முகங்களில் சிக்மா y என்றால் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் இதற்கு இரண்டு பகுதிகள் உள்ளன முதல் பகுதி Z இன் உண்மையான பகுதி மற்றும் இரண்டாவது பகுதி Z பிரைமின் y கற்பனை பகுதி கிராக் முகத்தில் y 0 க்கு சமம் எனவே இரண்டாவது பகுதி 0 க்கு செல்கிறது ஆகவே கிராக் முகத்தில் Z இன் உண்மையான பகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை நான் சென்று கண்டுபிடிக்க வேண்டும் உங்களிடம் Z இன் கற்பனையான பகுதி மட்டுமே இருக்கும் என்பதை என்னால் காட்ட முடிந்தால் என் வேலை முடிந்தது அது உண்மையில் அப்படித்தான் நீங்கள் கிராக் முகத்தை எடுத்துக்கொள்வதால் x என்பது மைனஸ் a முதல் பிளஸ் a வரை இருக்கும் இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பார்க்கும்போது ரூட் z ஸ்கொயர் கழித்தல் a ஸ்கொயர் இது கற்பனையானது விவாதிக்கும்போது பாருங்கள் நான் மாறி மாறி z அல்லது Z ஐப் பயன்படுத்துகிறேன் எனவே சூழலைப் பொறுத்து நீங்கள் ஒரு விளக்கத்தை அளிக்கிறீர்கள் ஆயினும்கூட நீங்கள் எழுதும் போது z மற்றும் Z க்கு இடையில் வேறுபாட்டைக் காண்பிப்பதை உறுதிசெய்கிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் உண்மையில் குழப்பமடைவீர்கள் எனவே இப்போது நாம் காண்பிக்கக்கூடியது என்னவென்றால் கிராக் முகத்தில் சிக்மா y 0 ஆகவும் வெட்டு அழுத்தம் 0 ஆகவும் உள்ளது எனவே எல்லை நிலை 1 முழுமையாக திருப்தி அடைகிறது மேலும் எல்லை நிலை 2 யைப் பார்ப்போம் தொலைதூரத் துறையில் என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் அதாவது z முடிவிலியை நெருங்குகிறது அல்லது வேறுவிதமாகக் கூறினால் a ஐ விட z மிகப் பெரியது எனவே இந்த வெளிப்பாட்டை நான் எளிமைப்படுத்த முடியும் z ஐ பயன்படுத்தி எனவே அழுத்த செயல்பாட்டிற்கு என்ன நடக்கும் அழுத்த செயல்பாடு ஒரு எண் சிக்மாவாக மாறும் அது நிலையானது இது Z இன் செயல்பாடு அல்ல எனவே இது Z இன் செயல்பாடாக இல்லாதபோது Z பிரைம் 0 ஆகும் ஏனெனில் நீங்கள் சிக்மா x அல்லது சிக்மா y க்கான வெளிப்பாட்டைப் பார்த்து Z என்றால் என்ன Z பிரைம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது அவை அனைத்தையும் முடிவிலி என்று நாம் அறிவோம் எனவே இதைப் பார்க்கும்போது சிக்மா x க்கான வெளிப்பாடு Z இன் உண்மையான பகுதி கழித்தல் y Z பிரைமின் கற்பனைப் பகுதியாக வழங்கப்படுகிறது அது சிக்மாவுக்குச் செல்கிறது இரண்டாவது பகுதியில் ஒரு சிறிய குறி மாற்றம் மட்டுமே உள்ளது சிக்மா y சிக்மாவாகவும் மாறுகிறது எனவே இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது வெஸ்டர்கார்டின் Westergaard's தீர்வு உண்மையில் ஒரு பைஆக்சியல் விசை மாதிரியில் ஒரு மைய விரிசலுக்கானது என்பதை இந்த படி தெளிவாக வெளிப்படுத்துகிறது இது ஒரே மாதிரியான விசைக்கு உட்பட்டது அல்ல உங்கள் எல்லை நிலை நீங்கள் உண்மையிலேயே ஒரு பைஆக்சியல் சிக்கலைப் பார்க்கிறீர்கள் என்பதைக் காட்டுகிறது பைஆக்சியல் விசை என்பது நீங்கள் விண்ணப்பித்த சுமை வெட்டு அழுத்தம் வெளிப்படையாக 0 ஆகும் ஏனெனில் Z பிரைம் முடிவிலியில் 0 ஆகும் நாம் ஏற்கனவே 0 க்கு சமமான y இல் tau xy 0 எனப் பார்த்தோம் எனவே மூன்று எல்லை நிலைகளும் திருப்தி அடைகின்றன பாருங்கள் இப்போது வரை தீர்வு எப்படி இருக்கும் உங்களுக்குத் தெரியும் நான் Z வைத்திருக்கிறேன் கிராக் முகங்களில் என்ன நடந்தது என்பதை நான் திருப்திப்படுத்துகிறேன் முடிவிலியில் என்ன நடக்கிறது என்பதை நான் திருப்திப்படுத்துகிறேன் எனவே இதன் பொருள் இந்த கட்டத்தில் நீங்கள் பெறும் தீர்வு முழுத் துறைக்கும் செல்லுபடியாகும் என்பதற்கான ஒற்றுமையை இது தருகிறது இது ஒரு மூடிய வடிவ தீர்வு போன்றது பின்னர் வேறுபாடு எங்கிருந்து வருகிறது விரைவில் பார்ப்போம் ஒரிஜின் ஷிப்ட்டிங் நாம் அருகில் முனை அழுத்த புலம் அல்லது மிக அருகில் உள்ள முனை அழுத்த புலம் பற்றி பேசுகிறோம் என்று ஏன் சொல்கிறோம் அதனால் நான் ஆரம்பம் மாற்றும் போது தான் வரும் நாம் பார்த்த அழுத்த செயல்பாடு எதுவாக இருந்தாலும் x y அச்சுக்கு வழங்கப்படுகிறது அங்கு ஆரம்பம் கிராக் முனையின் மையத்தில் உள்ளது இப்போது இந்த ஆரம்பத்தை கிராக்கின் நுனிக்கு மாற்றுகிறோம் உங்கள் காட்சிப்படுத்தலுக்கு உதவ நாம் வைத்திருக்கிறோம் உங்களுக்கு y அச்சில் விசை மற்றும் x அச்சில் விசை உள்ளது எனவே இது முடிவிலியில் இரு அச்சு விசைக்கு உட்படுத்தப்படுகிறது ஒரு வட்டத் துளை ஒரு நீள்வட்ட துளை கொண்ட தட்டு ஒரே மாதிரியான விசையுடன் கிரிஃபித் ஆற்றல் வெளியீட்டு வீதத்தை உருவாக்கியபோது அவர் ஒரு விசைப் பட்டியில் ஒரு மைய விரிசலை எடுத்தார் வெஸ்டர்கார்ட் தீர்வு ஒரு மைய விரிசலுடன் ஒரே மாதிரியான விசை துண்டுக்கு என்று மக்கள் கண்மூடித்தனமாக வெளிப்படுத்தினர் அது அவ்வாறு இல்லை எல்லை நிலையைப் பார்த்தோம் இது உண்மையில் ஒரு பைஆக்சியல் விசைக்கானது என்பதை நாம் மீண்டும் நம்பிக் கொண்டோம் இப்போது நாம் அழுத்தத்தை பெற விரும்பினால் நான் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாற்றம் நம்மை எவ்வாறு பாதிக்கிறது எனவே நீங்கள் z ஐ z0 பிளஸ் a க்கு சமமாக மாற்றும்போது கிராக் முனையிலிருந்து இந்த தூர அளவீடு z0 உங்கள் வெஸ்டர்கார்டின் Westergaard's அழுத்த செயல்பாடு மாறும் இது இதுபோன்றதாக இருக்கும் பொறியியலாளர்களாகிய நாம் என்ன செய்வோம் கிராக் டிப் பின் மிக அருகில் உள்ள அழுத்தத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறோம் அதற்காக நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது கிராக் நீளத்துடன் ஒப்பிடுகையில் நாம் எடுக்கப் போகும் z0 மிகவும் சிறியது எனவே நான் முயற்சிக்கும் தீர்வு எதுவாக இருந்தாலும் எனது டொமைன் மிகச் சிறியதாக இருக்கும்போது கிராக் முனைக்கு நெருக்கமாக இருக்கும் எனவே நான் இதைச் செய்யும்போது இந்த வெளிப்பாட்டை எளிமைப்படுத்தலாம் மேலும் நீங்கள் இந்த Z ஐ z0 என எழுதலாம் மற்றும் z0 வெறுமனே சிறியதாக இருப்பதால் வெறுமனே மாறும் z0 என்பது சிறியது என்று நீங்கள் கூறும்போது z0 ஸ்கொயர்யும் மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே இதை அகற்றுவோம் எனவே நான் சிக்மா a வை ரூட் 2 z0 a மூலம் வகுக்க வேண்டும் இது இந்த பாணியில் மறுசீரமைக்கப்படலாம் இந்த படிகளைப் பார்ப்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லை நிலையைப் பார்த்தோம் எல்லை நிபந்தனை நீங்கள் உண்மையிலேயே ஒரு பைஆக்சியல் விசை சிக்கலைத் தேடுகிறீர்கள் என்பதைக் காட்டுகிறது அது முதலிடம் ஆனால் அழுத்தத் துறையை நாம் உண்மையில் கண்டுபிடிக்க விரும்பும்போது கிராக் நீளத்துடன் ஒப்பிடும்போது தீர்வைக் கண்டுபிடிக்க விரும்பும் டொமைன் மிகவும் சிறியது என்று தோராயமாகக் கொண்டு வருகிறோம் நாம் எளிமைப்படுத்துகிறோம் எனவே இந்த கட்டத்தில் இந்த அழுத்த செயல்பாட்டைக் கொண்டு நாம் பெறவிருக்கும் தீர்வு எதுவாக இருந்தாலும் அது கிராக் முனைக்கு மிக நெருக்கமாக மட்டுமே இருக்கும் எனவே இது நெகிழ்ச்சி கோட்பாட்டில் நீங்கள் காணும் பொருளில் தீர்விலிருந்து மூடப்பட்டதல்ல இது அருகிலுள்ள புல தீர்வு மட்டுமே இப்போது நீங்கள் மேலும் எளிமைப்படுத்தல்களைப் பார்க்க வேண்டும் ஒரு புதிய அளவுருவை அறிமுகப்படுத்துவோம் பயன்முறை I நிலைமையைப் பற்றி நாம் விவாதித்து வருவதால் இதை pi a இன் சிக்மா ரூட்டுக்கு சமமான K1 ஆக எடுத்துக்கொள்வோம் இர்வின் தனது ஒத்துழைப்பாளரான கீஸின் நினைவாக இதை அறிமுகப்படுத்தியதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் உங்களிடம் ஒரு சொல் சிக்மா ரூட் pi a முறிவு இயக்கவியல் இலக்கியத்தைப் பார்த்தால் உங்களுக்குத் தெரியும் இதில் pi சேர்க்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்று மக்கள் விவாதித்துள்ளனர் சிக்மா ரூட் a கூட போதுமானதாக இருக்கும் என்று மக்கள் நினைத்தார்கள் ஒரு சிந்தனைப் பள்ளி உள்ளது pi இல்லாமல் இது பற்றி விவாதிக்கப்பட்டு முறிவு இயக்கவியல் முழுவதையும் உருவாக்கியிருக்கலாம் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் pi தங்குவதற்கு வந்துவிட்டார் ஏனெனில் இர்வின் இதை இப்படி மட்டுமே வரையறுத்துள்ளார் எனவே இந்த மாற்றத்துடன் அழுத்த செயல்பாட்டையும் மறுபரிசீலனை செய்யலாம் எனவே நீங்கள் இந்த வரையறையை மாற்றும்போது இது 2 pi z0 பவர் கழித்தல் பாதியின் மூலமாக K1 ஆகக் குறையும் z0 ஐ r e பவர் i என்று எழுத முடியாது இது cos பிளஸ் i sin அடிப்படையில் மேலும் எளிமைப்படுத்தப்படலாம் அப்படித்தான் நாம் தொடருவோம் இறுதியாக r மற்றும் அடிப்படையில் அழுத்தத்தை பெறுவோம் அதைத்தான் நாம் தொடர்கிறோம் அழுத்த தீவிரக் காரணி என்ன என்பதற்கான அடிப்படை வரையறையையும் நாம் பார்ப்போம் ஏனென்றால் நம்மிடம் வெஸ்டர்கார்டின் Westergaard's அழுத்த செயல்பாடு உள்ளது இந்த வழியில் நான் அழுத்த செயல்பாட்டை எழுதும் தருணம் நீங்கள் அடையாளம் காண வேண்டும் ஏனென்றால் கிராக் நீளத்துடன் ஒப்பிடும்போது z0 எதுவும் மிகக் குறைவு என்று நாம் கூறியுள்ளோம் இது உங்களுக்கு அருகிலுள்ள நுனி அழுத்த புலத்தை மட்டுமே வழங்கும் நீங்கள் Z ஐ அறிந்தவுடன் Z பிரைம் எழுத நேராக முன்னோக்கி உள்ளது எந்த சிரமமும் இல்லை ஒரு மைய விரிசலின் சிக்கலைப் பற்றி விவாதிக்கும் போது வெஸ்டர்கார்ட் தொடர்ச்சியான அழுத்த செயல்பாடுகளையும் வழங்கியது அவை பல விரிசல்களுக்கு பயன்படுத்தப்படலாம் ஆப்பு சுமை கொண்ட விரிசல்களுக்கும் பயன்படுத்தப்படலாம் இவை அனைத்தையும் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் டெபினிஷன் ஆப் SIF அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒரு வகையான அழுத்த செயல்பாட்டைக் கொண்டிருப்பீர்கள் எனவே ஒரு அழுத்த செயல்பாடு வழங்கப்பட்டவுடன் அதில் இருந்து அழுத்த தீவிர காரணிக்கான வெளிப்பாட்டை எவ்வாறு கண்டுபிடிப்பது அழுத்த தீவிரம் காரணியின் அடிப்படை வரையறை என்ன இந்த இரண்டு நோக்கங்களையும் மனதில் கொண்டு அழுத்தத்தின் காரணி கணித ரீதியாக எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் ஆகவே நான் ஒரு அழுத்த செயல்பாட்டைக் கொண்டிருந்தால் உங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது கிராக் டிப் தோற்றம் எனக் குறிப்பிடப்பட வேண்டும் அந்த தோற்றம் மாற்றப்பட்டுள்ளது என்பதை வேறுபடுத்துவதற்காக நான் z0 என்ற குறியீட்டைப் பயன்படுத்துகிறேன் அழுத்த செயல்பாடு தெரிந்தால் அதை ரூட் 2 pi z0 மூலமாக பெருக்கி z0 வரம்பை 0 ஆக மாற்றவும் பின்னர் நீங்கள் பெறும் வெளிப்பாடு எதுவாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட சிக்கலுக்கான அழுத்த தீவிர காரணியாக இருக்கும் எனவே இது மீண்டும் வெஸ்டர்கார்டின் Westergaard's அணுகுமுறையிலிருந்து ஒரு நன்மை அவர் பல்வேறு சிக்கல்களுக்கு பகுப்பாய்வு வெளிப்பாட்டை வழங்க முடிந்தது எனவே நடைமுறையில் சில சூழ்நிலைகளுக்கு முறிவு இயக்கவியலைப் பயன்படுத்த முடியும் என்று மக்கள் உணர்ந்தனர் K க்கு MPa ரூட் மீட்டரின் ஒரு அலகுகள் இருப்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் இது அழுத்த செறிவு காரணி பற்றிய நமது அறிவிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இது ஒரு எண்ணாக இருந்தது அழுத்தத்தின் காரணி விஷயத்தில் நீங்கள் மிகவும் வேடிக்கையான அலகு வைத்திருக்கிறீர்கள் அங்கு நீங்கள் காயமடைகிறீர்கள் நீங்கள் எஃப் எஸ் அமைப்பிலிருந்து எஸ் ஐ அமைப்புக்கு யூனிட் மாற்றத்தை செய்யும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் நீங்கள் தவறான முடிவுகளைப் பெறலாம் மீண்டும் SIF ஐ உருவாக்குவதன் மூலம் இர்வின் பங்களிப்பின் நன்மையைப் பார்ப்போம் முறிவு இயக்கவியல் ஒரு பெரிய பாய்ச்சலை முன்னோக்கி எடுத்தது எனவே மக்கள் உணர்ந்தது என்னவென்றால் ஆற்றல் வெளியீட்டு வீதம் ஒரு கருத்தாக இருந்தது இது மிகவும் நன்றாக இருந்தது ஆனால் மதிப்பீடு செய்வதற்கும் கையாளுவதற்கும் இது மிகவும் விகாரமாக இருந்தது மறுபுறம் கிராக் டிப் பில் கவனம் செலுத்துவதன் மூலம் இர்வின் அழுத்த தீவிரம் காரணி ஒன்றை உருவாக்கினார் இது கிராக் சிக்கலைப் பார்க்க வேறு வழியை வழங்கியது இது அதிக நுண்ணறிவுகளை வழங்கியது மற்றும் முறிவு இயக்கவியலில் மக்கள் மேலும் முன்னேற முடிந்தது விரைவில் நாம் அழுத்தத்தைப் பார்க்கப் போகிறோம் அதன் அடிப்படையில் அழுத்த தீவிர காரணிகளுக்கான வரையறைகளையும் நாம் கொண்டிருக்கலாம் பயன்முறை I அழுத்த தீவிரத்தன்மை காரணிக்கு நீங்கள் சிக்மா yy க்கான வெளிப்பாட்டை θ வில் 0 க்கு சமமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் ரூட் 2 pi r ஆல் முன் பெருக்கப்படுகிறது மற்றும் வரம்பில் r 0 ஆக இருக்கும் நீங்கள் எதைப் பெற்றாலும் அது பயன்முறை I அழுத்த தீவிரம் காரணியாகும் நீங்கள் பயன்முறை II மற்றும் பயன்முறை III க்கு எழுதலாம் மற்றும் வித்தியாசம் நீங்கள் பார்க்கப் போகும் அழுத்தக் கூறு ஆகும் பயன்முறை I ஐப் பொறுத்தவரை நீங்கள் 0 க்கு சமமான θ வில் சிக்மா yy ஐப் பார்க்கிறீர்கள் பயன்முறை II ஐப் பொறுத்தவரை நீங்கள் 0 க்கு சமமான θ வில் tau xy ஐப் பார்க்கிறீர்கள் இது சமதளப் பரப்பில் உள்ள வெட்டு அழுத்தமாகும் பயன்முறை III ஐப் பொறுத்தவரை நீங்கள் 0 க்கு சமமான θ வில் tau yz ஐப் பார்க்கப் போகிறீர்கள் இது சமதளப் பரப்பில் உள்ள வெட்டு அழுத்தத்திற்கு வெளியே உள்ளது நீங்கள் உண்மையில் எண்ணியல் முறைகளை உருவாக்கும்போது இந்த வரையறைகள் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் K இன் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் அவை எண்ணியல் தீர்விலிருந்து கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படலாம் K எப்படி பெறுவது என்பது வெரி நியர் டிப் ஸ்ட்ரெஸ் டிப் இனிமேல் உங்களுக்குத் தெரியும் தலைப்பு மிக அருகில் உள்ள முனை அழுத்த புலம் சமன்பாடுகளாக வழங்கப்படும் நாம் ஆரம்பத்தை மாற்றியிருப்பதால் ஆரம்பத்தை மாற்றும் செயல்பாட்டில் ஒரு எளிமைப்படுத்தலைக் கொண்டு வந்தோம் அந்த கிராக் நீளத்துடன் ஒப்பிடும்போது z0 மிகக் குறைவு நெகிழ்ச்சி கோட்பாட்டில் phi அறியப்பட்டவுடன் அழுத்த கூறுகள் தீர்மானிக்கப்படலாம் இது உங்கள் புரிதலை மீண்டும் வலியுறுத்துவதற்காக மட்டுமே வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாட்டின் அடிப்படையில் அழுத்த புலம் இப்போது சுருக்கப்பட்டுள்ளது உங்களிடம் சிக்மா x சிக்மா y tau xy உள்ளது இது Z இன் உண்மையான பகுதி கழித்தல் y Z பிரைமின் கற்பனை பகுதிக்கு சமம் பின்னர் Z இன் உண்மையான பகுதி கூட்டல் y Z பிரைமின் கற்பனை பகுதி கழித்தல் y Z பிரைமின் உண்மையான பகுதி இந்த சிக்கலுக்கான தொடர்புடைய ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடு என்ன இந்த phi ஆனது Z இரட்டை பாரின் உண்மையான பகுதி கூட்டல் y Z பாரின் கற்பனை பகுதிக்கு சமமானதாகும் இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தால் இது முழு புலத்திற்கும் செல்லுபடியாகும் வெஸ்டர்கார்டால் வழங்கப்பட்டதைப் போல நாம் Z ஐத் தேர்வுசெய்தாலும் அதாவது சிக்மா z ஆனது ரூட் z ஸ்கொயர் கழித்தல் a ஸ்கொயர் வகுக்கப்படுகிறதா அல்லது ரூட் 2 pi z0 மூலமாக Z க்கு K I க்கு சமமாக இருக்கும்போது அது அருகிலுள்ள புல தீர்வாக மாறும் உண்மையில் அசல் கட்டுரையில் வெஸ்டர்கார்ட் அவர் முன்மொழிந்தபோது அவர் ஒரு வகை சிக்கல்களைக் காட்டினார் அழுத்தம் புலம் இது போன்றது இது மிகவும் பொதுவானது நீங்கள் Z ஐ எவ்வாறு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்து இது ஒரு மூடிய படிவத் தீர்வாக அல்லது அருகிலுள்ள நுனி அழுத்த புல தீர்வாக மாறும் நீங்கள் இதை இப்படி வெளிப்படுத்தினால் இந்த z0 செல்லுபடியாகும் கிராக் நீளத்துடன் ஒப்பிடும்போது இது மிகவும் சிறியது எனவே அதுதான் இங்கே வலியுறுத்தப்படுகிறது எனவே நீங்கள் உண்மையில் மிக அருகில் உள்ள முனை அழுத்த புலம் சமன்பாடுகளைப் பற்றி பேசுகிறீர்கள் இப்போது நாம் r மற்றும் θ அடிப்படையில் வெளிப்பாட்டைப் பெறுவோம் இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே நான் Z ஐ K I வகுத்தல் ரூட் 2 phi r பெருக்கல் cos θ வகுத்தல் 2 கழித்தல் i sin θ வகுத்தல் 2 உங்களுக்கு தெரியும் சில வகுப்புகளுக்குப் பிறகு இந்த வகையான வெளிப்பாட்டிற்கு நீங்கள் பழக்கப்படுவீர்கள் நீங்கள் முதலில் முதல் பகுதியை நினைவில் வைத்திருக்கலாம் ஏனென்றால் எனக்கு அழுத்த புலம் கிடைக்க நான் Z மற்றும் Z பிரைம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நான் அவற்றை r மற்றும் θ அடிப்படையில் பெற்றால் நான் அதை வெளிப்பாடுகளில் மாற்றி r மற்றும் θ அடிப்படையில் அழுத்தத்தைப் பெற முடியும் Z1 பிரைம் K I இன் கழித்தல் என வழங்கப்படுகிறது இது 2 pi z0 இன் 2 z0 ரூட் மூலம் வகுக்கப்படுகிறது நீங்கள் அங்கீகரித்தால் இது z0 பவர் 3 ஆல் 2 ஐத் தவிர வேறொன்றுமில்லை ஆகவே இதை நான் K I வகுத்தல் 2 பெருக்கல் ரூட் 2 phi r பவர் 3 ஆல் 2 cos 3θ வகுத்தல் 2 கழித்தல் i sin 3θ வகுத்தல் 2 என எழுத முடியும் அத்தகைய வெளிப்பாட்டால் என்னால் அழுத்தத்தை பெற முடியும் மேலும் அழுத்தம் புலம் r மற்றும் θ அடிப்படையில் வழங்கப்படுகிறது அது பின்வருமாறு உங்களிடம் K I வகுத்தல் ரூட் 2 phi r cos θ வகுத்தல் 2 பெருக்கல் 1 மைனஸ் sin θ வகுத்தல் 2 sin 3θ வகுத்தல் 2 உள்ளது நீங்கள் உங்கள் அறைகளுக்குச் சென்று பின்னர் Z மற்றும் Z பிரைமின் மதிப்புகளை சரியான முறையில் மாற்றி நீங்கள் சரிபார்க்கிறீர்களா நான் இங்கே காட்டியதைப் போன்ற இறுதி வெளிப்பாடுகளைப் பெற முடியும் இரண்டாவது பகுதி 1 கூட்டல் sin θ வகுத்தல் 2 sin 3θ வகுத்தல் 2 ஆல் குறிக்கிறது மேலும் tau xy என்பது sin θ வகுத்தல் 2 cos 3θ வகுத்தல் 2 ஆல் குறிக்கிறது இது சில புரிதல்களைத் தருகிறது கிராக் டிப் அருகே என்ன நடக்கிறது நீங்கள் கூறுகளைப் பார்த்தால் சிக்மா x சிக்மா y tau xy இவை அனைத்தின் பலமும் K இன் மதிப்பால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே புலத்தின் வலிமை இதன் மூலம் கட்டளையிடப்படுகிறது அதனால்தான் இதை நீங்கள் அழுத்த தீவிரம் காரணி என்று அழைக்கிறீர்கள் மற்றும் புல மாறுபாடு இதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது r θ அளவு ஒரு அளவுருவால் கட்டளையிடப்படுகிறது மற்றொன்று r 0 க்குச் செல்லும் போது இந்த மதிப்புகள் முடிவிலியை அடைகின்றன மேலும் 1 வகுத்தல் ரூட் r உங்களுக்கு உள்ளது முறிவு இயக்கவியல் இலக்கியத்தில் ஒருமை ரூட் r ஒருமை என அழைக்கப்படுகிறது பிளாஸ்டிசிட்டி சூழ்நிலையில் நீங்கள் r ஒருமைப்பாட்டைக் கொண்டிருப்பீர்கள் ஒருமை வலிமை வெவ்வேறு நிகழ்வுகளுக்கு வித்தியாசமாக இருக்கும் மக்கள் அதைக் குறிப்பிட்டுள்ளனர் ரூட் r ஒருமைப்பாடு என்பது மிகவும் பிரபலமான சொற்களஞ்சியம் இது முறிவு இயக்கவியலில் நீங்கள் அடிக்கடி காணலாம் நெகிழ்ச்சி தீர்வு அழுத்த புலம் முடிவிலியை ரூட் r ஆல் 1 ஆக அணுகுகிறது இப்போதே உங்களிடம் உள்ளவை அழுத்தத்தை கிராக் முனைக்கு மிக நெருக்கமாகப் பெறுவதில் நாம் வெற்றிகரமாக இருக்கிறோம் ஏனென்றால் ஒரு தோராயத்தை நாம் செய்துள்ளோம் இது பரிசோதனையாளர்களுக்கு பயனுள்ளதா அந்த மாதிரியான கேள்வியை நீங்கள் எழுப்பினால் இல்லை என்பதே பதில் ஏனெனில் அதன் செல்லுபடியாகும் பகுதி மிகவும் சிறியது உண்மையில் முறிவு இயக்கவியல் குறித்த வழக்கமான புத்தகங்கள் இந்த தீர்வை மட்டுமே உங்களுக்கு வழங்குகின்றன அவர்கள் உயர் வரிசை விதிமுறைகளைப் பற்றி விவாதிப்பதில்லை உண்மையில் நாம் ஒரு சில வகுப்புகளில் உயர் வரிசை பகுதிகளை உருவாக்குவோம் ஏனென்றால் இப்போதே அழுத்தப் புலத்தையும் பின்னர் இடப்பெயர்ச்சி புலத்தையும் பார்ப்போம் இடப்பெயர்ச்சி புலத்திலிருந்து எரிசக்தி வெளியிடப்பட்ட வீத அத்தியாயத்திற்கு வருவோம் கிராக் இடப்பெயர்வின் அடிப்படையில் ஆற்றலை எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்ப்போம் அழுத்த தீவிரம் காரணி மற்றும் ஆற்றல் வெளியிடப்பட்ட வீதத்திற்கும் இடையிலான அடையாளத்தையும் நாம் காணலாம் நாம் அனைத்தையும் செய்வோம் பின்னர் பயன்முறை II க்கு வருவோம் பயன்முறை II ஐப் பாருங்கள் பின்னர் நீளமாக முறிவு இயக்கவியலுக்கான உயர் வரிசை தீர்வைப் பற்றி விவாதிக்கவும் எனவே நீங்கள் அந்த நிலைக்கு வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டியிருக்கும் சோதனை இயக்கவியலின் அடிப்படையில் அழுத்த தீவிரத்தை நீங்கள் மதிப்பீடு செய்ய விரும்பினால் அது தேவை எனவே நாம் அதை செய்வோம் நான் வலியுறுத்த விரும்பும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வெஸ்டர்கார்டின் Westergaard's தீர்வு உண்மையில் இரு அச்சு ஏற்றுதலுக்கானது நீங்கள் அழுத்தத்தை கிராக் முனைக்கு நெருக்கமாக பெற்றுள்ளதால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் வரையறுக்கப்பட்ட உடல் பிரச்சினைகளுக்கு பரிசோதனை ரீதியாகக் கவனிக்கப்பட்ட அழுத்த புலங்களை மாதிரியாகக் காட்ட ஒற்றை அழுத்த புலத் தீர்வை மட்டுமே பயன்படுத்துவது போதுமானதாக இல்லை பாருங்கள் நெகிழ்ச்சி கோட்பாடு எல்லையற்ற வடிவவியலுக்கு மட்டுமே தீர்வை வழங்க முடியும் அனைத்து நடைமுறை வடிவவியல்களும் வரையறுக்கப்பட்டவை இறுதியில் நான் ஒரு வரையறுக்கப்பட்ட வடிவவியலுக்கான தீர்வைப் பெற வேண்டும் ஏனெனில் தீர்வு கிராக் முனைக்கு மிக நெருக்கமாக உள்ளது வரையறுக்கப்பட்ட வடிவவியலுக்காகவும் மக்கள் இதை விரிவுபடுத்தியுள்ளனர் ஆனால் நீங்கள் பொருத்தமான திருத்தங்களை செய்ய வேண்டும் எனவே பின்னர் எல்லை மோதல் நுட்பங்கள் உருவாக்கப்பட்டன இது வரையறுக்கப்பட்ட உடல் பிரச்சினைகளுக்கு உண்மையில் தீர்வைக் கொடுத்தது இங்கே கவனம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒற்றை தீர்வு போதுமானதாக இல்லை அதை விட அதிகமாக நாம் தேட வேண்டும் இதற்காக வெஸ்டர்கார்டின் Westergaard's தீர்வுக்கான மாற்றங்கள் பல புலனாய்வாளர்களால் பரிந்துரைக்கப்பட்டன உங்களுக்குத் தெரியும் நாம் எந்த வகையான தோராயங்களைச் செய்துள்ளோம் என்பதை மக்கள் பார்த்தார்கள் எல்லை நிபந்தனையை பூர்த்தி செய்வதில் நாம் ஏதேனும் தவறு செய்திருக்கிறோமா ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம் வெஸ்டர்கார்ட் தீர்விலிருந்து நாம் பெறும் முடிவு என்ன அழுத்தத் துறையைப் பார்த்தோம் முறிவு இயக்கவியலின் முன்னேற்றத்தில் ஒளிச்சேர்க்கையைப் பயன்படுத்துவதைப் பார்ப்போம் என்றும் இந்த நோக்கத்திற்காக ஒளிச்சேர்க்கையை எவ்வாறு பயன்படுத்துவோம் என்றும் நான் கூறி வருகிறேன் முறிவு இயக்கவியலில் அழுத்த தாக்கல் சமன்பாடுகளின் பொருத்தத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதை எவ்வாறு சரிபார்க்கிறோம் ஆரம்ப விரிவுரையில் ஒளிச்சேர்க்கை விளிம்பு வரையறைகள் உண்மையில் ஐசோக்ரோமாடிக்ஸ் ஆகும் அவை நிலையான கொள்கை அழுத்த வேறுபாட்டின் வரையறைகளை குறிக்கின்றன அவை அதிகபட்ச வெட்டு அழுத்தமாகவும் பார்க்கப்படலாம் உண்மையில் இது சிக்மா 1 கழித்தல் சிக்மா 2 ஐ 2 ஆல் வகுத்தால் ஐசோக்ரோமாடிக்ஸ் விஷயத்தில் நீங்கள் பெறுவீர்கள் மேலும் அதிகபட்ச வெட்டு அழுத்தமானது சிக்மா x கழித்தல் சிக்மா y முழு ஸ்கொயர் வகுத்தல் 4 கூட்டல் tau xy முழு ஸ்கொயரால் வகுக்கப்படுகிறது கிராக் சிக்கலின் இந்த கட்டத்தில் கிராக் நுனிக்கு அருகிலுள்ள சிக்மா x சிக்மா y tau xy க்கான வெளிப்பாடுகள் நம்மளிடம் உள்ளன எனவே பகுப்பாய்வு ரீதியாக கணக்கிடக்கூடிய நிலையில் இருப்போம் அதிகபட்ச வெட்டு அழுத்தம் என்ன நான் உங்கள் கவனத்தையும் ஈர்த்தேன் சமதள பரப்பில் உள்ள வெட்டு அழுத்தத்திற்கும் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்திற்கும் இடையிலான வேறுபாடு மிக முக்கியமானது இவை அனைத்தும் நுட்பமான கருத்துக்கள் கிராக் அச்சில் சமதள பரப்பில் உள்ள வெட்டு அழுத்தம் 0 ஆக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம் நாம் அதை திருப்தியாகக் கண்டோம் ஆனால் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்திற்கு இதுபோன்ற எந்த தடையும் நாம் கொண்டிருக்க விரும்பவில்லை கம்பேரிசன் ஆப் போட்டோ எலாஸ்டிக் பிரின்ஸ் வித் வெஸ்டெர்கார்ட் ஈக்குவேஷன்ஸ் நாம் எந்த வகையான தீர்வைப் பெறுகிறோம் என்று பார்ப்போம் இதை நான் முன்பே குறிப்பிட்டுள்ளேன் இது விளிம்பு வடிவங்களின் வடிவியல் அம்சங்களாகும் இது சோதனை முறையில் கவனிக்கப்பட்ட விளிம்புகளை சிறப்பாக வடிவமைக்க பொருத்தமான அழுத்த புல சமன்பாடுகளுக்கு வருவதில் ஆராய்ச்சியாளர்களை எச்சரித்தது நான் இந்த அறிக்கையை வெளியிடும்போது வெஸ்டர்கார்டின் Westergaard's தீர்வுக்கு நீங்கள் எந்த வகையான விளிம்பு வடிவங்களைப் பெறுகிறீர்கள் என்பதைப் பார்க்க வேண்டும் குறுகிய விரிசல்கள் மற்றும் நீண்ட விரிசல்களுடன் உண்மையான பிரச்சினைகள் ஏற்பட்டால் நீங்கள் என்ன வழி பார்த்தீர்கள் பின்னர் நாம் ஒரு தீர்ப்பை வழங்க முடியும் இப்போது இந்த அழுத்த புல சமன்பாடுகள் என்னிடம் உள்ளன நான் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தைக் கணக்கிட்டு அதை ஒரு வரைபடமாக மாற்றலாம் இது ஒரு எண் வரைபடம் ஒருவேளை நான் உங்களுக்காக அதைப் பெரிதுபடுத்த முடியும் நான் இங்கே என்ன கண்டுபிடிப்பேன் விளிம்புகள் x அச்சு பற்றி சமச்சீர் விளிம்புகள் y அச்சு பற்றி சமச்சீரானவை மேலும் கிராக் அச்சில் உங்களிடம் நிலையான விளிம்பு வரிசை 0 உள்ளது பாருங்கள் நாம் இதை விரும்பவில்லை கிராக் அச்சில் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தை 0 என்று நாம் விதிக்கவில்லை நாம் அந்த கண்ணோட்டத்தில் தொடர்ந்தது இல்லை ஆனால் நாம் இப்போது கண்டுபிடித்துள்ளோம் நாம் tau xy 0 க்கு சமம் என்று கூறும்போது தானாக tau max ஆனது கிராக் அச்சில் 0 ஆகவும் இருக்கும் இது குழப்பத்தின் மூலமாகும் குழப்பத்தின் ஆதாரம் மட்டுமல்ல மக்கள் எந்த வழிமுறையைப் பார்த்தார்கள் அவர்கள் மிகவும் சுவாரஸ்யமான அவதானிப்புடன் வெளியே வந்தார்கள் பாருங்கள் சிக்கல்கள் எதுவும் நெகிழ்ச்சி கோட்பாட்டில் நீங்கள் உண்மையில் அழுத்த செயல்பாட்டை கேள்விக்குள்ளாக்குகிறீர்கள் நீங்கள் ஒரு அழுத்த செயல்பாட்டை எடுத்து பின்னர் சிக்மா x சிக்மா y tau xy ஐப் பார்ப்பீர்கள் மேலும் எல்லை நிலையை பூர்த்தி செய்வோம் இந்த விஷயத்தில் நாம் அனைத்தையும் செய்துள்ளோம் நாம் ஒரு அழுத்த செயல்பாடாக எடுத்துள்ளோம் இது பை ஹார்மொனிக் சமன்பாட்டை திருப்தி செய்கிறது நாம் எல்லை நிலையைப் பார்த்தோம் இது அனைத்து எல்லை நிலைகளையும் பூர்த்தி செய்கிறது எனவே கணித பகுப்பாய்வில் நாம் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் இறுதியாக நாம் ஒரு தீர்வைப் பெறுகிறோம் நீங்கள் ஏற்கனவே ஒளிச்சேர்க்கை விளிம்புகளைப் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நாம் அவற்றை மீண்டும் பார்ப்போம் அதனுடன் ஒப்பிடும்போது அது எங்கும் இல்லை மற்றொரு முக்கியமான அவதானிப்பு என்னவென்றால் கிராக் அச்சில் அதிகபட்ச வெட்டு அழுத்தமும் 0 என்பதை நீங்கள் காணலாம் இதன் ஒரு ஓவியத்தை நீங்கள் தயாரிப்பதை நான் பாராட்டுகிறேன் உங்கள் குறிப்புகளில் இந்த தகவல் கிடைக்க வேண்டும் மேலும் நான் கூறியது இங்கே சுருக்கப்பட்டுள்ளது ஐசோக்ரோமாடிக்ஸ் x மற்றும் y அச்சுகள் இரண்டையும் சமச்சீராகக் கொண்டுள்ளது கிராக் அச்சில் விளிம்பு வரிசை 0 என்பது உங்களுக்குத் தெரியும் சோதனைகளுக்கு ஆளாகாத பகுப்பாய்வு நபர்களுக்கு கிராக் அச்சில் அதிகபட்ச வெட்டு அழுத்தமும் 0 என்று சொல்வது நல்லது இதற்காக நாம் இருக்க விரும்பவில்லை இது தற்செயலானது தீர்வு அதிகபட்ச வெட்டு அழுத்தமும் 0 என்று கூறுகிறது ஆனால் நீங்கள் சோதனைக்குச் செல்லுங்கள் வேறு படத்தைப் பார்ப்பீர்கள் நீங்கள் முன்பு பார்த்த இந்த சோதனை விளிம்பு வடிவங்கள் நாம் குறிப்பிட்ட அம்சங்கள் யாவை முதல் கவனிப்பு என்னவென்றால் விளிம்புகள் முன்னோக்கி சாய்ந்திருக்கும் இது ஒரு கவனிப்பு இரண்டாவது கவனிப்பு நுட்பமானது நீங்கள் அதை சரியாகப் பார்க்க வேண்டும் இதன் அதிகபட்ச புள்ளியை என்னால் கண்டுபிடிக்க முடியும் இந்த கோணம் சாய்வின் கோணம் மாறுபட்டு 90 டிகிரியை நெருங்குகிறது அதாவது விளிம்புகள் இப்படி சாய்ந்தன வெஸ்டர்கார்டின் Westergaard's தீர்வில் நீங்கள் கண்டீர்கள் விளிம்பு y அச்சு பற்றி சரியாக சமச்சீராக உள்ளது அதேசமயம் இங்கே அது முன்னோக்கி சாய்ந்துள்ளது இது திரையில் பின்தங்கி சாய்ந்ததாக தோன்றுகிறது எனவே நான் இப்படி கையை வைக்க வேண்டும் எனவே இது முன்னோக்கி சாய்ந்துள்ளது மற்றொரு நுட்பமான அவதானிப்பு என்னவென்றால் கிராக் அச்சில் உள்ள நிறம் படிப்படியாக சாம்பல் நிறத்தின் சில நிழல்களிலிருந்து இறுதியாக மேலும் மேலும் கருப்பு நிறமாக மாறுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இது கிராக் அச்சுகளில் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தின் மாறுபாடு இருப்பதைக் குறிக்கிறது இது 0 அல்ல இந்த விளிம்பு வடிவத்தில் மிகவும் தெளிவாக இல்லாததை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நாம் மற்றொரு விளிம்பு வடிவத்தைக் காண்போம் நீண்ட விரிசலைப் பார்ப்போம் இதில் நீங்கள் மிகவும் தெளிவாகக் காண்கிறீர்கள் எனக்கு இங்கே ஒரு வளையம் உள்ளது எனக்கு இங்கே மற்றொரு வளையம் உள்ளது எனவே கிராக் அச்சில் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தின் மாறுபாடு உள்ளது ஆகவே கிராக் நுனிக்கு அருகிலுள்ள அழுத்தத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் எனது பகுப்பாய்வு தீர்வும் விளக்க வேண்டும் இது என்ன அப்போதுதான் பகுப்பாய்வு தீர்வு சரியானது பாருங்கள் பரிசோதனையாளர்களைப் பொறுத்தவரை நாம் கிராக் டிப் பிற்கு மிக அருகில் சென்று பின்னர் வாசிப்புகளை எடுக்க முடியாது ஏனெனில் கிராக் நுனிக்கு மிக அருகில் உங்களுக்கு அனலஸ்டிக் சிதைவு இருக்கும் மேலும் இந்த மண்டலத்திற்கு கணித தீர்வு எதுவும் கிடைக்கவில்லை இந்த மண்டலத்திலிருந்து மட்டுமே என்னால் சேகரிக்க முடியும் மறுபுறம் மக்கள் எண்ணியல் முறைகளில் பணிபுரிந்து வந்தனர் ஏனென்றால் கிராக் டிப் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் அவை கிராக் முனைக்கு மிக அருகில் செல்லலாம் இர்வின் மாடிஃபிகேஷன் ஆப் வெஸ்டெர்கார்ட்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் T ஸ்ட்ரெஸ் Irwin Modification of Westergaard's Equation and T stress எனவே உயர் வரிசை விதிமுறைகளின் அவசியம் குறித்து அவர்கள் உண்மையில் கவலைப்படவில்லை அவர்கள் ஒற்றை தீர்வோடு வசதியாக வாழ்ந்து வந்தனர் ரூட் r மூலம் 1 என்ற பகுதியைக் கொண்ட நமக்கு கிடைத்த தீர்வு எதுவாக இருந்தாலும் அது ஒரு தனி தீர்வு என்று அழைக்கப்படுகிறது எனவே அவர்கள் ஒற்றை தீர்வுடன் வசதியாக இருந்தனர் இது அவ்வாறு இல்லை என்று பரிசோதனை வல்லுநர்கள் மட்டுமே உணர்ந்தனர் நாம் அதைப் பற்றி ஏதாவது செய்ய வேண்டும் 1952 ஆம் ஆண்டில் வரலாற்று வளர்ச்சியைப் பார்த்தால் வெல்ஸ் மற்றும் போஸ்ட் ஒளிச்சேர்க்கையைப் பயன்படுத்தி டைனமிக் கிராக் பரப்புதல் சோதனைகளின் முதல் தொகுப்பை நிகழ்த்தினர் எனவே அவர்கள் ஒரு தட்டில் பயணிக்கும் கிராக்கை கைப்பற்றினர் அவர்கள் விளிம்பு வடிவத்தைக் கண்டார்கள் அந்த விளிம்பு வடிவங்கள் முன்னோக்கி சாய்ந்தன இந்த விளிம்பு வடிவங்களை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இர்வின் ஒரு புத்திசாலித்தனமான வாதத்தை கொண்டு வந்தார் சிக்மா X அழுத்த பகுதிக்கு நீங்கள் சிக்மா நாட் X என்ற பகுதியைச் சேர்க்க வேண்டும் நீங்கள் வெறுமனே மைனஸ் சிக்மா நாட் x0 0 ஐக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் சேர்த்துக் கொண்டார் மேலும் இது ஒரு இரு அச்சு தீர்வாக உங்களிடம் இருப்பதால் அவர் வாதிட்டார் ஆகவே அவர்கள் செய்த எந்தவொரு பரிசோதனையையும் ஈடுசெய்யும் பொருட்டு இது ஒரு ஒற்றுமையற்ற ஏற்றுதல் ஆகும் எளிய வாதங்களின் அடிப்படையில் சிறந்த கணித வளர்ச்சியுடன் அல்ல அவர் செய்தது என்னவென்றால் அவர் தொடரில் இரண்டாவது பகுதியைச் சேர்த்தார் இரண்டாவது பகுதி சிக்மா x அழுத்த காலத்திற்கான திருத்தத்தை மட்டுமே கொண்டுள்ளது இது ஒரு நிலையான மதிப்பு மற்ற இரண்டு மதிப்புகள் 0 இது எவ்வாறு நியாயப்படுத்தப்பட்டது விளிம்பு வடிவத்தை நீங்கள் வரைபடமாக செய்தால் அவை அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தின் வரையறைகளைத் தவிர வேறில்லை அவைகள் எவ்வாறு தோன்றின இது ஒரு போனான்ஸா ஒரே ஒரு பகுதியைச் சேர்ப்பதன் மூலம் விளிம்புகள் முன்னோக்கி சாய்ந்தன இது மட்டுமல்லாமல் நீங்கள் கிராக் டிப் அருகில் செல்லும்போது இதை நான் பெரிதாக்க முடியும் என்று நினைக்கிறேன் சோதனைகளில் காணப்பட்டதைப் போல விளிம்புகளும் நேராகின்றன எனவே ஒரே கோட்டில் சோதனைகளின் இரண்டு முக்கியமான அவதானிப்புகள் திருப்தி அடைந்தன விளிம்புகள் முன்னோக்கி சாய்ந்தன பின்னர் சாய்ந்த கோணமும் நேராகி வருகிறது நீங்கள் கிராக் டிப் செல்லும்போது அதாவது நான் இதை இப்படியே வைக்க வேண்டும் முன்னோக்கி சாய்ந்து பின்னர் அது நேராக கிராக் டிப் பில் மாறுகிறது சோதனை விளிம்பு வடிவத்தையும் நாம் காண்போம் எனவே இது சிக்மா நாட் x என்ற பகுதியைச் சேர்ப்பதன் மூலம் பகுப்பாய்வு சமன்பாட்டுடன் மிகவும் பொருந்தியது ஆனால் கிராக் அச்சில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தால் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்திற்கான வெளிப்பாட்டைப் பார்க்கும்போது tau ஸ்கொயர் அதிகபட்ச வெட்டு அழுத்தம் சிக்மா x மைனஸ் சிக்மா y முழு ஸ்கொயர் ஆனது 4 பிளஸ் tau xy முழு ஸ்கொயரால் வகுக்கப்படுகிறது இது அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தின் நிலையான மதிப்பை உங்களுக்கு வழங்குகிறது வெஸ்டர்கார்டின் Westergaard's தீர்வின் விஷயத்தில் அதிகபட்ச வெட்டு அழுத்தம் 0 ஆக இருந்தது இப்போது அது ஒரு நிலையான மதிப்பு நீண்ட விரிசல்களை உள்ளடக்கிய ஒரு சோதனையில் இது மாறுபடுவதைக் கண்டோம் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இப்போது விரிசல் குறுகியதாக இருக்கும்போது ஒரு தீர்வைக் கைப்பற்றியுள்ளோம் இது இரண்டாவது பகுதியைக் கொண்டுள்ளது இது சோதனை இயக்கவியல் இலக்கியத்தில் சிக்மா நாட் x என அழைக்கப்படுகிறது எண் இலக்கியத்தில் இது T அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் நீங்கள் வரலாற்று வளர்ச்சியைப் பார்த்தால் அது 1977 இல் மட்டுமே எஃப் சுப்ரமணியனும் லெய்போவிட்ஸும் F Subramanian and Leibovitz குறைந்தபட்சம் இரண்டாவது பகுதியைக் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது குறித்த பகுப்பாய்வு வாதத்துடன் வெளிவந்தனர் இப்போது மக்கள் T அழுத்தத்தின் செல்வாக்கில் கவனம் செலுத்துகின்றனர் மேலும் முறிவுக்கான அளவுகோல்களைக் கூட கண்டுபிடிக்க அவர்கள் இதைப் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் 1957 இல் நீங்கள் இலக்கியத்தைப் பார்த்தால் வில்லியம்ஸ் ஒரு ஈஜென் மதிப்பு தீர்வைக் கொண்டு வந்தார் உண்மையில் இது தொடரில் பல பகுதியைக் கொண்டிருந்தது இரண்டாவது பகுதிக்கு இந்த நிலையான அழுத்த மதிப்பு இருந்தது உண்மையில் மக்கள் அதில் கவனம் செலுத்தவில்லை அதுதான் ஆச்சரியம் வெஸ்டர்கார்டின் Westergaard's தீர்வு மிகவும் பிரபலமாக இருந்ததால் இது 1939 இல் அறிமுகப்படுத்தப்பட்டது அது மட்டுமல்லாமல் பல்வேறு சிக்கல்களுக்கு அவர் பகுப்பாய்வு வெளிப்பாட்டைப் பெற முடியும் அவரது பங்களிப்பில் மக்கள் அதிக கவனம் செலுத்தினர் வில்லியம்ஸின் Williams' பங்களிப்பு குறிப்பிடப்படவில்லை முக்கியமாக பகுப்பாய்வு மற்றும் எண்ணியல் மக்கள் ஒற்றை தீர்வுடன் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஏனெனில் அவைகள் கிராக் முனைக்கு மிக அருகில் செல்ல முடியும் பரிசோதனை வல்லுநர்கள் அதில் மகிழ்ச்சியடையவில்லை இதை ஆரம்பத்தில் வலியுறுத்தியவர்கள் பரிசோதனையாளர்கள் மட்டுமே உயர் வரிசை விதிமுறைகளை கருத்தில் கொள்வதற்கான அவசியம் மற்றும் தேவை இர்வின் மாற்றம் என்னவென்றால் குறைந்தபட்சம் நீங்கள் சிக்மா x அழுத்த பகுதிக்கு ஒரு திருத்தம் கொண்டிருக்க வேண்டும் ஒர்க் ஆப் தடா பாரிஸ் அண்ட் இர்வின் Work of Tada Paris and Irwin எனவே நான் குறிப்பிட்டது போல சோதனைகள் போலவே விளிம்புகள் முன்னோக்கி சாய்ந்தன நீங்கள் சொல்லலாம் இர்வின் மாற்றம் நியாயமான முறையில் குறுகிய விரிசல்களில் அழுத்தத்தை உருவாக்குகிறது எனவே அது ஒரு ஆறுதல் எனவே வெஸ்டர்கார்ட் தீர்வு பயனுள்ளதாக இருந்தது நாம் அழுத்தத்தை பெற முடிந்தது நாம் முதல் பகுதியை மட்டுமே பார்த்தோம் உண்மையில் நீங்கள் இதை ஒரு தொடர் பகுதிகளாகப் பார்க்க வேண்டும் மக்கள் எந்த வகையான முயற்சிகளைப் பார்த்தார்கள் எந்த வகையான மொத்த எளிமைப்படுத்தல் நாம் செய்ய முயற்சித்தோம் தீர்வு வளர்ச்சியைப் பார்த்தால் ஆரம்பத்தை மாற்றுவதில் நாம் என்ன செய்தோம் A உடன் ஒப்பிடும்போது z எதுவும் மிகக் குறைவு என்று நாம் வெறுமனே சொன்னோம் அது தளர்த்தப்படலாம் இதை தடா பாரிஸ் மற்றும் இர்வின் ஆகியோர் செய்தனர் எனவே மக்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து தந்திரங்களையும் முயற்சித்தனர் அவற்றை சரிசெய்ய நீங்கள் வெறுமனே z0 கூட்டல் a ஐ a ஆகவும் z0 கூட்டல் 2a ஐ 2a ஆகவும் மாற்றியமைத்துள்ளீர்கள் அதை அவ்வாறு எடுத்துக்கொள்வதற்குப் பதிலாக நீங்கள் ஒரு இருபக்கத் தொடரின் அடிப்படையில் வகுக்கும் எண் யை வெளிப்படுத்தலாம் மேலும் நீங்கள் ஒரு தொடர் தீர்வைப் பெறுகிறீர்கள் குறைந்தபட்ச தீர்வின் வடிவத்தை எழுத முயற்சி செய்யுங்கள் முழுமையான தீர்வு இல்லையென்றால் இந்த இருமுனை தீர்வின் வடிவத்தை எழுத முயற்சிக்கவும் உங்களுக்குத் தெரியும் இது பகுப்பாய்வு ரீதியாக கவனம் செலுத்துபவர்களுக்கு ஆறுதலளிக்கிறது இந்தத் தொடரில் எனக்கு பல பகுதிகள் உள்ளன எனவே நான் பல பகுதிகளை எடுத்துக் கொண்டால் அது கிராக் டிப் அருகே பெரிய மற்றும் பெரிய மண்டலங்களை மாதிரியாகக் கொண்டிருக்கும் அது அவ்வாறு இல்லை நாம் மூல எளிமைப்படுத்திய ஒரே இடம் இதுதான் நீங்கள் ஒரு சிறந்த வகை கணிதத்தில் வைக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் காண்பது என்னவென்றால் அது இங்கே காட்டப்படவில்லை என்றாலும் அவதானிப்பு என்னவென்றால் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தைப் பார்க்கும்போது இது கிராக் அச்சில் எந்த விளிம்பும் இல்லை என்று கணிக்கிறது அதாவது அது பயனுள்ளதாக இல்லை எனவே கணிதத்தில் ஒரு மாற்றம் மட்டும் மேம்பட்ட தீர்வுக்கு வரவில்லை எனவே நீங்கள் அடிப்படையில் பார்க்க வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் எனவே இந்த வகையான சிக்கலில் மட்டுமே நாம் திரும்பிச் சென்று அழுத்த செயல்பாட்டைக் கேள்விக்குள்ளாக்குகிறோம் மற்றும் அழுத்த செயல்பாட்டை மாற்றியமைக்கிறோம் அதை நான் இன்னும் சில வகுப்புகளுக்கு ஒத்திவைப்பேன் ஏனென்றால் நாம் மற்ற முக்கியமான முடிவுகளைப் பார்ப்போம் பின்னர் இதைப் பெறுவோம் எனவே இந்த வகுப்பில் நாம் பார்த்தது என்னவென்றால் பயன்முறை I வகை சிக்கல்களில் மிக அருகில் உள்ள முனை அழுத்த புலம் சமன்பாடுகளை உருவாக்கியுள்ளோம் அழுத்த தீவிரத்தின் காரணியின் வரையறையைப் பார்த்தோம் அழுத்த புலம் நாம் பெற்றவை கிராக் முனைக்கு மிக அருகில் செல்லுபடியாகும் என்பதையும் நாம் பார்த்தோம் சோதனைகளில் குறுகிய விரிசல்களைக் கூட நீங்கள் பகுப்பாய்வு செய்ய விரும்பினால் எனக்கு குறைந்தபட்சம் இரண்டாவது பகுதியாவது தேவை இது இர்வின் அறிமுகப்படுத்தியது புகைப்பட மீள் சோதனைகளில் நீங்கள் காணும் அம்சங்களை விளக்குவதற்கு இந்த சிக்கலுக்காக நாம் எடுத்துள்ள அழுத்த செயல்பாடு செல்லுபடியாகும் என்பதை நீங்கள் இன்னும் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்பதையும் நாம் குறிப்பிட்டுள்ளோம்